மீண்டும் வருக இது விரிவுரை எண் 44 மற்றும் நாம் நேரியல் உருமாற்றங்களைப் பற்றி பேசுவோம் குறிப்பாக இந்த நேரியல் மாற்றங்களுக்கான தரவரிசை மற்றும் பூஜ்ய தேற்றம் குறித்தும் நேரியல் மாற்றங்களின் கர்னல் மற்றும் பிம்பங்களைப் பற்றியும் பேசுவோம் எனவே நேரியல் மேப் அல்லது நேரியல் மாற்றம் என்ன என்பதை ஆரம்பிக்கிறேன் எனவே இங்கே நாம் இந்த இரண்டு வெக்டர் வெளிகளைப் பற்றி பேசுகிறோம் எனவே X மற்றும் Y இரண்டு வெக்டர் வெளிகளாகவும் மேப் F X → Y பின்வரும் இரண்டு நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால் இது நேரியல் மாற்றம் அல்லது நேரியல் மேப் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த நிபந்தனைகள் என்ன இந்த வெக்டர் வெளி X இலிருந்து எந்த u மற்றும் v ஆகிய இரண்டு வெக்டர்களுக்கும் F u v F F என்ற இந்த உருமாற்றத்தை நாம் பயன்படுத்தலாம் எனவே இந்த இரண்டு நிபந்தனைகளுக்குள் இது ஒரு நிபந்தனையாகும் இது ஒரு நேரியல் மாற்றம் என்று சொல்ல வேண்டிய ஒன்று இரண்டாவது யாதெனில் மெய் எண்களின் தொகுப்பிலிருந்து ஒரு ஸ்கெலார் kவிற்கு மற்றும் ஒரு வெக்டர் உதாரணத்திற்கு வெக்டர் u ∈ Xவிற்கு இந்த F மேலும் இந்த k திசையிலி பெருக்கத்தால் பெருக்கப்படும்போது k இலிருந்து u கிடைக்கும்போது F ஐ திருப்திப்படுத்த வேண்டும் எனவே F k F எனவே நேர்கோட்டுக்கு தேவையான இந்த இரண்டு நிபந்தனைகளும் நம்மிடம் உள்ளன ஒன்று F u v F F என்பதே அந்த நிபந்தனை மற்றும் F k F ஐ திருப்திப்படுத்த வேண்டும் என்பதே இரண்டாவது நிபந்தனை எனவே இங்கே 2 குறிப்புகள் உள்ளன ஒன்று மேலே கொடுக்கப்பட்ட 2 நிபந்தனைகள் எனவே இந்த 2 நிபந்தனைகளை இந்த F u v F F மற்றும் F k F பற்றி விவாதித்தோம் இந்த இரண்டு நிபந்தனைகளையும் ஒன்றாகவும் பின்வருமாறு F k1u k2v k1F k2 F என்றும் இணைக்கலாம் எனவே இங்கே நாம் அடிப்படையில் இரண்டையும் இணைக்கிறோம் எனவே இந்த u பிளஸ் v ஐ சேர்ப்பதன் மூலம் இது ஒன்றாகும் இது ஏற்கனவே இங்கே F k1u k2v என்பது k1F k2F க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே எடுத்துக்காட்டாக முதல் கட்டத்தில் இதை நாம் k1F என்றும் பின்னர் இந்த k2F என்றும் நினைப்போம் இது நிபந்தனை எண் 1 மற்றும் நிபந்தனை எண் 2 என்பது சரியாகும் இப்போது இது k1F k2F க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே இரண்டு நிபந்தனைகளும் திருப்தி அளிக்கின்றன இந்த நிபந்தனைக்கு ஒருமுறை F k1u k2v மற்றும் அது k1F k2F க்கு சமமாக இருந்தால் நாம் பயன்படுத்தலாம் பின்னர் கொடுக்கப்பட்ட மாற்றம் ஒரு நேரியல் உருமாற்றத்தை என்று நாம் அழைக்கலாம் எனவே மீண்டும் k 0 வை எடுத்து கொள்ள வேண்டும் எனவே இரண்டாவது நிலையில் நாம் k 0 ஐ வைத்தால் அது நமக்கு F ஐக் கொடுக்கும் எனவே 0 க்கு u என்பது வெக்டர் வெளியின் ஒரு பண்பாகும் இது 0 வெக்டராக இருக்க வேண்டும் எனவே F 0 ஆகும் எனவே இங்கே மீண்டும் இந்த 0 ஐ இந்த F இல் வைத்திருக்கிறோம் எனவே இந்த 0 ஐ F க்கு பெருக்கும்போது F இந்த வெக்டர் வெளி X இல் உள்ள ஒரு உறுப்பு ஆகும் மேலும் இந்த 0 இல் இந்த F 0 என்ற உறுப்பை கொடுக்க வேண்டும் எனவே இங்கே F0 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் என நாம் மீண்டும் பெறுகிறோம் எனவே இந்த F Y இன் ஒரு உறுப்பு ஆகும் எனவே இந்த 0 மற்றும் இதிலிருந்து ஏதாவது இருக்கும்போது மீண்டும் அதே Y இருக்க வேண்டும் எனவே இது மீண்டும் இந்த Y இல் 0 வெக்டாரைக் கொடுக்க வேண்டும் எனவே இங்கே F 0 எனவே அதாவது ஒவ்வொரு நேரியல் மேப்ம் இந்த சார்பகம் X இலிருந்து 0 வெக்டாரை இந்த Y என்ற வீச்சகத்திற்கு 0 வெக்டாரை எடுத்துச் செல்கிறது எனவே இது வெக்டர் வெளிகளை விரைவாகக் காணக்கூடிய மற்றொரு முக்கியமான பண்பு அதாவது இந்த F 0 எனவே 0 வெக்டர் வெளியில் 0 வெக்டாருடன் கோர்ப்பாக இருக்க வேண்டும் எனவே இந்த நேரியல் மேப்களைக் காணும் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்க்கிறோம் எனவே முதலில் இங்கே F என்பது ஒரு நேரியல் கோர்ப்பாக இருக்கட்டும் F ℝ3 → ℝ3 உடன் F x y z x y 0 எனவே இந்த ℝ3 இன் ஒவ்வொரு உறுப்பும் இது x y z ஆல் குறிக்கப்படுகிறது மேலும் இது x y 0 உடன் கோர்ப்பாகிறது எனவே இது இந்த xy தளத்திற்கு அந்த புள்ளியின் x y z ஒரு உந்துதல் ஆகும் எனவே இந்த மேப் ஒரு நேரியல் கோர்பா இல்லையா என்பதை இங்கே சரிபார்க்க முடியும் எனவே இந்த ℝ3 இலிருந்து இரண்டு கூறுகளை எடுத்துக்கொள்கிறோம் எனவே இந்த ℝ3 இன் 2 உறுப்பினர்கள் ஒன்று u a b c மற்றும் பிறவற்றை நாம் இந்த v a′ b′ c′ என எடுத்துள்ளோம் இப்போது இந்த இரண்டு பண்புகளின் முதல் பண்பு இதுதான் நாம் F u v ஐப் பயன்படுத்தும்போது அவை நமக்கு F F ஐக் கொடுக்க வேண்டும் மேலும் இங்கே சரிபார்க்கிறோம் எனவே இந்த நேர்கோட்டுத்தன்மையின் முதல் நிபந்தனை திருப்தி அடைந்துள்ளது இப்போது இந்த விஷயத்தில் சுலபமான இரண்டாவது ஒன்றை சரிபார்க்கிறோம் எனவே இந்த k என்ற எந்த திசையிலி எண்ணிற்கும் இதை நாம் கருதுகிறோம் எனவே இங்கே F u v F F மற்றும் F k F ஆகிய இரண்டு நிபந்தனைகளும் உள்ளன எனவே நேரியல் கோர்ப்பின் இரண்டு பண்புகளும் திருப்தி அடைகின்றன எனவே இங்கே கொடுக்கப்பட்ட இந்த மேப் x y z என்ற புள்ளியில் இருந்து x y 0 கோர்ப்பாக்குகிறது இது ஒரு வீழல் மேப் மற்றும் இது ஒரு நேரியல் கோர்ப்பாகும் இது இங்கே சரி என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த சார்பு F ℝ2 → ℝ2 என்ற கோர்ப்பை F x y x 1 y 2 என வரையறுக்கிறது என்பதற்கு மற்றொரு எடுத்துக்காட்டு இப்போது கேள்வி இது நேரியல் கோர்பா அல்லது இது ஒரு நேரியல் மேப் இல்லையா என்பது இங்கிருந்து தெளிவாகிறது ஏனெனில் நேரியல் கோர்ப்பின் பண்புகளில் ஒன்று எப்போதும் 0 முதல் 0 வரை கோர்ப்பாக இருக்கும் மேலும் இங்கே ℝ2 இல் நமது 0 உறுப்பு உள்ளது ஆனால் 00 ℝ2 இல் உள்ள உறுப்பு ஆகும் எனவே இந்த நேரியல் கோர்ப்பின் அவசியமான நிபந்தனையான 00 உறுப்புக்கு இந்த F00 உறுப்பு இருந்தால் அது ஒரு நேரியல் கோர்ப்பாக இருக்கும் ஆனால் இந்த F 00 ஐப் பயன்படுத்தும்போது நாம் இங்கு என்ன கவனித்தோம் நமக்கு என்ன கிடைக்கிறது நமக்கு கிடைப்பது 12 ஆகும் எனவே இந்த வழியில் இது ஒரு நேரியல் கோர்ப்பாக இருக்க முடியாது ஏனெனில் இது 00 உறுப்புக்கு 00 உறுப்பு கோர்பாகவில்லை ஆனால் அது 00 உறுப்புக்கு 12 உறுப்பு கோர்ப்பாகிறது ஒரு நேரியல் மேப் அல்ல எனவே மிக முக்கியமான மற்றொரு எடுத்துக்காட்டு இந்த அணிகளும் நேரியல் மேப்களைப் போன்றவை என்பதைக் காண்போம் ஏனென்றால் நாம் எந்த m × n அணியையும் எடுத்துக்கொள்வோம் மேலும் A என்பது இந்த விதியின் மூலம் இந்த ℝn இலிருந்து X m க்கு மாற்றுவதே இங்கே இந்த விதியால் நாம் A ஐ x உடன் பெருக்க வேண்டும் x என்பது ℝn இலிருந்து ஒரு உறுப்பு பின்னர் ℝm இலிருந்து உறுப்பு a ஐப் பெறுவோம் எனவே இங்கே A என்பது இந்த ℝn முதல் ℝm வரையிலான கோர்ப்பை போன்றது ஏனெனில் இது இங்கே வரையறையால் எடுக்கப்படுகிறது எனவே நமது சார்பு Ax போன்றது எனவே இந்த y Ax அச்சு இந்த x ∈ ℝn y ∈ ℝm இலிருந்து மேப் செய்கிறது எனவே இந்த A என்பது m × n அணி என்றால் அது ℝn இல் உள்ள ஒரு உறுப்புக்கு ℝm உறுப்பு வடிவத்தை மேப் செய்கிறது மற்றும் இதை எளிதாகக் காணலாம் ஏனென்றால் இங்கே m × n வரிசை உடைய ஒரு A என்ற அணியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே இங்கு a11 a12 மற்றும் a1n a21 a22 மற்றும் a2n மற்றும் பின்னர் இந்த m th வரிசை போன்றது உள்ளது எனவே am1 am2 மற்றும் கடைசி உறுப்பில் amn உள்ளது எனவே இந்த A என்பது இந்த m × n வரிசை உடைய ஒரு அணி மற்றும் இந்த Axஐ கருத்தில் கொண்டால் அதாவது இந்த A இப்போது இந்த x ஆல் பெருக்கப்படும் எனவே x1 x2 மற்றும் xn ℝn இலிருந்து வருகிறது அதாவது இது n கூறுகளைக் கொண்டுள்ளது எனவே x1 x2 xn இப்போது நாம் இந்த பெருக்கத்தைப் பற்றி விவாதித்தால் என்ன நடக்கும் இந்த வரிசை இந்த நெடுவரிசைக்கு பெருக்கப்படும் எனவே நாம் இங்கு வருவோம் மற்றும் இது இதனுடன் பெருக்கப்படும் மற்றும் பல எனவே இந்த m வரிசைகளைப் பெறுவோம் எனவே இது mth வரிசை எனவே இங்கே ஒரு பெருக்கற்பலனாக இந்த ℝm இலிருந்து ஒரு வெக்டாரை பெறுவோம் ஏனெனில் இது m கூறுகளைக் கொண்டிருக்கும் எனவே இந்த வெக்டர் m க்கு சொந்தமானது எனவே நாம் ஒரு அணி m×n வரிசையைக் கொண்டிருக்கும்போது ℝn இலிருந்து வெக்டாரை பெருக்கினால் இந்த அச்சு ℝm வெளியில் ஒரு வெக்டராக இருக்கும் எனவே m × n வரிசை உடைய அனைத்து அணிகளையும் நாம் நேரியல் கோர்ப்பாக நினைக்கலாம் நேரியல் மேப் ஏன் அத்தகைய அணிகளின் நல்ல பண்புகள் காரணமாக இருக்கலாம் எனவே முதலில் நாம் பார்த்தது இந்த Ax எதுவும் இல்லை ஆனால் இது இப்போது ஒரு மேப் ஆகும் இது இந்த x இன் உறுப்பு ℝn இலிருந்து இருந்தது மேலும் இது இந்த y இல் ℝm இலிருந்து ஒரு உறுப்பை நமக்கு அளிக்கிறது எனவே இது தெளிவானது மற்றும் இந்த நேரியல் பண்பாகும் ℝn முதல் ℝm வரை மேப் செய்கிறது இந்த A u v Au Av ஐப் பயன்படுத்தும்போது அவை இரண்டு பண்புகள் எனவே u மற்றும் v ஆகியவை இந்த ℝn இன் உறுப்புகளாகும் எனவே நாம் A u v ஐப் பயன்படுத்தும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இது அணிகளின் பண்பாகும் எனவே Au Av மற்றும் அதைத்தான் நாம் நேரியல் மேப்பில் தேடிக்கொண்டிருந்தோம் இது நேரியல் கோர்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டிய பண்புகளில் ஒன்றாகும் இரண்டாவது λu λ Au எனவே Aλu ஆனது λAu க்கு சமமாக இருக்க வேண்டும் அது அணிகளின் மற்றொரு பண்பாகும் இதை நாம் விரும்பினால் எளிதாக சரிபார்க்க முடியும் எனவே நேரியல் மேப் பண்புகள் இரண்டும் m × n வரிசைக்கு திருப்தி அளிக்கின்றன எனவே ஒவ்வொரு m × n அணிகளின் மேப்கள் மற்றும் மேப்கள் மற்றும் இந்த அணிகளின் இந்த உள்ளீடுகள் நிச்சயமாக உண்மையானவை பின்னர் அது ℝn இலிருந்து ℝm இல் உள்ள ஒரு உறுப்புக்கு ஒரு உறுப்பை மேப் செய்கிறது எனவே இது மற்றொரு முக்கியமான விசயமாகும் இந்த விரிவுரையில் இந்த அணிகள் என்பது எதுவும் இல்லை ஆனால் அவை நேரியல் மேப் என்பதை மேலும் ஆராய்வோம் எனவே இங்கே என்ற எடுத்துக்காட்டு இந்த F ℝ2 → ℝ3 ஐக் காண்கிறோம் எனவே இந்த F ஒரு நேரியல் மேப்பாகும் அதை நாம் சரிபார்க்க வேண்டும் மேலும் சரிபார்க்கும் ஒரு வழி என்னவென்றால் நாம் ℝ2 இலிருந்து இரண்டு கூறுகளை எடுத்துக்கொள்வோம் பின்னர் இந்த Fu v நமக்கு F F மற்றும் Fλu λF என்ற இரண்டாவது நிபந்தனை எனவே இந்த 2 நிபந்தனைகளையும் இந்த கோர்ப்பில் தனித்தனியாக சரிபார்க்கலாம் இந்த Fs t என்பதை நாம் உண்மையில் இங்கே பார்ப்போம் இப்போது இதை நாம் அணிகளின் பண்புகளை நினைவு கூர்ந்தால் இதை அணிகளின் வெக்டர் பெருக்கல் வடிவத்தில் வைக்கலாம் ஏனெனில் இங்கே இந்த நெடுவரிசைக்கள் s களால் பெருக்கப்படுகின்றன t இங்கே இந்த நெடுவரிசைக்கு பெருக்கப்படுகிறது அதுவே அணிகளின் வெக்டர் பெருக்கல் பண்பாகும் எனவே இந்த இரண்டு நெடுவரிசைகளையும் ஒரு அணியின் முதல் மற்றும் இரண்டாவது நெடுவரிசையாக வைத்து பின்னர் இந்த s மற்றும் t மீண்டும் நெடுவரிசை வெக்டர் என்றால் இந்த பெருக்கத்தை இந்த வெக்டர் மற்றும் இந்த வெக்டாரை விட s மடங்கு மற்றும் t மடங்கு சரியாக கொடுக்கும் பெருக்கம் ஆகும் இந்த அணி என நாம் இதை எழுதலாம் என்பதன் அர்த்தம் இந்த கொடுக்கப்பட்ட வெக்டார்கள் 2 மைனஸ் 1 4 மற்றும் 3 5 மைனஸ் 3 ஆகும் மேலும் இதை மீண்டும் ஒரு நெடுவரிசை வெக்டராக வைக்கலாம் எனவே இந்த பெருக்கற்பலனை இங்கே நாம் பார்க்கும்போது இதுதான் நாம் பார்த்தது என்னவென்றால் இந்த அணிகள் நேரியல் கோர்ப்பாகும் எனவே நாம் வேறு எதையும் சரிபார்க்க வேண்டியதில்லை ஏனென்றால் இதை அணிகளின் அடிப்படையில் இதை எழுதலாம் எனவே இது ஒரு நேரியல் கோர்ப்பாக இருக்க வேண்டும் எனவே இது ஒரு நேரியல் மேப் என்பதைக் காட்ட இந்த அடிப்படை வகைக்கெழுவாக இல்லாமல் இதை நாம் ஒரு அணியின் கோர்ப்பாகக் குறிக்க முடியும் எனவே இந்த F ஒரு நேரியல் மேப் ஏனெனில் நாம் அணிகளின் அடிப்படையில் எழுதியுள்ளோம் மற்றும் அணிகள் என்பது நேரியல் மேப்பாகும் எனவே இங்கே விவாதிக்கப்பட வேண்டிய மற்றொரு புள்ளி கர்னல் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் நேரியல் கோர்ப்பின் பிம்பம் ஆகும் இது F X→Y மீண்டும் ஒரு நேரியல் கோர்ப்பாக இருக்கட்டும் இது X இலிருந்து உறுப்புகளை Y இல் உள்ள உறுப்புகளுக்கு கோர்ப்பாக்குகிறது மேலும் கர்னல் F என்பது Ker x ∈ X F 0 எனவே இது இங்கே கர்னல் ஆகும் எனவே இந்த X என்ற வெக்டர் வெளி நம்மிடம் உள்ளது இந்த Y என்ற வெக்டர் வெளி மற்றும் கர்னல் என்றால் என்ன இந்த புள்ளிகள் அனைத்தையும் இங்கே X இல் சேகரிப்போம் அவை Y இல் உள்ள இந்த 0 உறுப்புக்கு கோர்ப்பானால் இந்த தொகுப்பு இந்த மேப் F இன் கர்னல் என்று அழைக்கப்படும் எனவே இது F இன் கர்னலின் வரையறை ஆகும் Y இல் உள்ள 0 உறுப்புக்கு மேப்பாக இருக்கும் X இல் உள்ள அனைத்து கூறுகளுக்கும் இயற்கையாகவே 0 உறுப்பு இருக்க வேண்டும் ஏனெனில் 0 நேரியல் மேப் 0 க்கு மேப்பாக இருக்க வேண்டும் எனவே நிச்சயமாக இந்த கர்னலில் 0 இருக்கும் ஆனால் இந்த கர்னலில் உள்ள 0 உறுப்புகளைத் தவிர வேறு பல கூறுகள் இங்கே இருக்கலாம் பிம்பம் என்று அழைக்கப்படும் இன்னொன்று உள்ளது Im y for Y x ∈ X உள்ளது அதற்காக F y எனவே நாம் சரியாக இங்கே தான் கருதுகிறோம் எனவே இந்த X லிருந்து சில உறுப்புகளின் கோர்ப்பாக இருக்கும் y இன் அனைத்து கூறுகளையும் மட்டுமே சேகரிப்போம் எனவே இந்த 2 வரையறைகளுடன் Ker F மற்றும் Im F இந்த எளிய உதாரணத்தை Fx y z உடன் பார்ப்போம் இது மீண்டும் அதன் வீழல் மேப்பாகும் எனவே இங்கே ℝ3 இலிருந்து வரைபடங்களில் உள்ள எந்த உறுப்பும் xy தளத்தில் x y 0 என இருக்கும் எனவே Im F என்றால் என்ன எனவே பிம்பம் F ல் நாம் Y இல் உள்ள அனைத்து உறுப்புகளையும் தேடுகிறோம் அதன் முந்தைய பிம்பம் X இல் உள்ளது அதாவது எல்லா புள்ளிகளும் ℝ3 இல் a b c அதன் மூன்றாவது கூறு 0 என்பதால் அவை Y இன் உறுப்புக்கள் ஆகும் மற்றும் c 0 ஆக இருக்கும்போது அதனுடன் தொடர்புடைய உறுப்பு X இல் உள்ளது இது a மற்றும் b ஐத் தவிர வேறில்லை எனவே இங்கே இந்த கோர்ப்பின் பிம்பம் எல்லா புள்ளிகளையும் a b c தவிர மூன்றாவது கூறு 0 ஆகும் அதாவது எல்லா புள்ளிகளும் a b 0 இது a மற்றும் b மீண்டும் மெய் எண்ணுக்கு சொந்தமானது ஆகும் எனவே இது இங்குள்ள பிம்பம் இந்த மூன்றாவது கூறு 0 ஆக இருக்கும் அனைத்து புள்ளிகளையும் இங்கே அமைத்தவுடன் இது xy தளம் தவிர வேறில்லை எனவே இந்த மேப் என்பது ஒன்றுமில்லை நாம் ஏற்கனவே விவாதித்த பிம்பம் தான் இது இந்த ℝ3 இல் உள்ள xy தளத்திற்கு புள்ளியை மேப் செய்கிறது அதுதான் நாம் பேசும் வீழல் மேப் எனவே இந்த பிம்பம் இந்த xy தளத்தைத் தவிர வேறில்லை ஏனெனில் இது புள்ளியை xy தளத்திற்கு மட்டுமே மேப் செய்கிறது எனவே xy என்ற பிம்பம் தளத்தில் உள்ளது கர்னல் அனைத்தும் X இலிருந்து அந்த புள்ளிகள் 0 க்கு கோர்ப்பாகின்றன எனவே இந்த நேரியல் கோர்ப்பின் வரையறையின்படி இங்கே இந்த புள்ளி x y z x y 0 க்கு மேப் செய்கின்றன எனவே மூன்றாவது 0 ஆக அமைக்கப்படும் எனவே X இல் உள்ள உறுப்புகள் 0 கோர்ப்பாக இருக்கும் அனைத்து உறுப்புகளையும் நாம் விரும்புகிறோம் எனவே இங்கே a b 0 உடன் ஒரு புள்ளியை எடுத்துக் கொண்டால் a b 0 ஆக இருக்கும் பின்னர் நாம் பயன்படுத்தும் போது எனவே இந்த வரைபடத்தை நாம் எங்கே அல்லது இந்த முதல் 0 மற்றும் இரண்டாவது கூறு 0 ஐ எடுத்துள்ள எந்த உறுப்புக்கும் பயன்படுத்தினால் இது ஒன்றும் கிடையாது ஆனால் இது 000 உறுப்பு ஆகும் எனவே இந்த x y 0 ல் 0 என்பது உறுப்பாகும் எனவே இந்த ℝ3 இல் அந்த புள்ளிகளை நாம் தேடுகிறோம் ஏனெனில் அவற்றின் உறுப்பு அவற்றின் பிம்பம் y இல் உள்ள 0 உறுப்பு தவிர வேறில்லை எனவே இது இந்த மேப்பின் கர்னலை உருவாக்கும் இது சரியாக z அச்சு ஆகும் ஏனெனில் z அச்சில் x 0 மற்றும் y 0 ஆகும் எனவே முழு z அச்சும் இந்த 0 உறுப்புக்கு ℝ3 இல் மாற்றப்படும் மேலும் இது இங்கே பொதுவானது ஏனெனில் நாம் z வீழலை எடுத்துக்கொள்ளும்போது z அச்சு என்பது ℝ3 இல் 0 உறுப்பு என்று பொருள்படும் ஆதியை தவிர வேறில்லை எனவே இங்கே பிம்பம் xy தளம் மற்றும் F இன் கர்னல் z அச்சைத் தவிர வேறில்லை ஏனென்றால் முழு z அச்சும் இந்த ஆதிக்கு மேப் செய்யப்படுகிறது மேலும் பிம்பம் இங்கே xy தளத்தில் உள்ள அனைத்து புள்ளிகளும் மேப்பின் உருவமாகும் எனவே F X → Y ஒரு நேரியல் கோர்ப்பாக இருக்கும் ஒரு நல்ல தேற்றம் இங்கே உள்ளது F இன் கர்னல் எனவே F இன் இந்த கர்னல் மற்றும் X இன் துணைவெளி மற்றும் F இன் பிம்பம் X இன் துணைவெளி ஆகும் எனவே இதை நாம் இங்கு முறையாக நிரூபிக்கப் போவதில்லை ஆனால் கர்னல் மற்றும் இந்த பிம்பத்தின் வரையறையின்படி இது மிகவும் எளிது அவை ஒரு துணைவெளியை உருவாக்கும் என்று நாம் நினைக்கலாம் ஏனெனில் கர்னல் 0 ஐ மேப் செய்யும் போது அனைத்து உறுப்புகளையும் தவிர வேறொன்றுமில்லை ஆகவே நாம் அடிப்படையில் துணைவெளியின் நெருக்கமான பண்புகளைக் காண வேண்டும் எனவே நாம் ஏதேனும் இரண்டு கூறுகளை எடுத்துக் கொண்டால் அவை 0 க்கு கோர்ப்பாக இருந்தால் அவற்றின் கூட்டுத்தொகையும் 0 க்கு கோர்ப்பாக இருக்கும் ஆகவே கூட்டுத்தொகை என்பது இங்கே அதே கர்னலுக்கு சொந்தமானதாக இருக்கும் அதேபோல் பிம்பத்திற்கும் நாம் கருத்தில் கொள்ளலாம் எனவே இங்கே விஷயம் என்னவென்றால் இந்த கர்னல்கள் மற்றும் பிம்பங்கள் அவை துணைவெளியை உருவாக்குகின்றன மேலும் மற்றொரு நல்ல தேற்றம் உள்ளது அது பின்னர் பயன்படுத்தப்படும் இந்த x1 x2 xm என்பது ஒரு வெக்டர் வெளி X ஐக் கொண்டுள்ளது மற்றும் இந்த F ஒரு நேரியல் மேப் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் இந்த பிம்பத்தின் புள்ளிகளின் x இலிருந்து இந்த வெக்டார்கள் வெக்டர் வெளி X ஐ விரிவாக்குகிறது பின்னர் இந்த F F F ஆனது பிம்பம் F ஐ பரப்பும் எனவே இந்த வெக்டர் வெளியில் இருந்து வெக்டார்களை நாம் அறிந்திருந்தால் இந்த வெக்டார்கள் வெக்டர் வெளியை x வரை பரப்புகின்றன என்பதையும் இங்குள்ள கோர்ப்பை நாம் அறிவோம் என்பதையும் அறிந்தால் அது இங்கே ஒரு நல்ல குறிப்பாகும் F F F அவை F பிம்பத்தை மட்டுமே பரப்புகின்றன மேலும் ஆதாரத்தின் யோசனை மிகவும் எளிது எனவே நாம் இப்போது பிம்பம் Fல் ஒரு புள்ளியை எடுத்துக் கொண்டால் ஒரு X உள்ளது ஏனெனில் இது பிம்பத்தில் ஒரு புள்ளி எனவே இந்த வெக்டர் வெளி X ல் ஒரு X இருக்க வேண்டும் அதாவது இந்த Fx ஆனது y க்கு சமம் பின்னர் இந்த x ஐ எடுத்துக்கொள்கிறோம் ஏனெனில் இந்த வெக்டர் வெளி x இன் எந்த உறுப்பு x1 x2 xm இன் நேரியல் கலவையாக குறிப்பிடப்படலாம் ஏனெனில் இந்த வெக்டார்கள் வெக்டர் வெளியை X வரை பரப்புகின்றன xi இன் அதாவது இந்த xi களின் நேரியல் சேர்க்கை இப்போது நாம் இந்த நேரியல் கோர்ப்பை F இல் x இல் பயன்படுத்துகிறோம் இது இயற்கையாகவே y உறுப்பைக் கொடுக்கும் எனவே x இல் இந்த F மற்றும் நேரியல் கோர்ப்பின் நேர்கோட்டுத்தன்மை காரணமாக இந்த xi இன் உள்ளே இந்த F ஐ இங்கே எடுக்கலாம் ஏனெனில் இவை மாறிலி நேரியல் கோர்ப்பின் வரையறையாகும் எனவே நம்மிடம் உள்ளது எனவே இது நேர்கோட்டுத்தன்மையின் காரணமாகவும் இப்போது இந்த x உறுப்பு இந்த x F x m இன் நேரியல் சேர்வையாக நாம் எழுதியுள்ளதைக் காண்கிறோம் இது வெக்டர் வெளியில் உள்ள எந்த உறுப்பு y யும் நம்மால் எழுத முடியும் இந்த வெக்டார்கள் F இன் நேரியல் சேர்வையாக எழுத முடியும் எனவே இந்த வெக்டார்கள் F F என்ற பிம்பத்தை பரப்பும் எனவே இங்கே அணிகளின் மேப் என்பது கர்னல் மற்றும் பிம்பம் ஆகும் எனவே இந்த அணி நேரியல் மேப்கள் என்பதால் எனவே இந்த 3 வரிசைகள் மற்றும் 4 நெடுவரிசைகளின் இந்த எளிய உதாரணத்தை நாம் விரைவாகக் கருத்தில் கொண்டால் இங்கு ℝ4 இலிருந்து e1 e2 e3 e4 இங்குள்ள வழக்கமான அடிப்படையை எடுத்துக்கொள்கிறோம் இவை ஏற்கனவே நாம் முன்பு விவாதித்த ℝ4 இன் நிலையான அடிப்படையாகும் முந்தைய தேற்றத்தின் படி Ae1 Ae2 Ae3 Ae4 ஆகியவை A இன் பிம்பத்தை பரப்புகின்றன என்பதை அறிவோம் இவை ℝ3 இல் உள்ள திசையன்கள் இவை படத்தில் உள்ள வெக்டார்கள் மற்றும் முந்தைய தேற்றத்திலிருந்து இந்த வெக்டார்கள் பிம்பத்தை விரிவாக்கும் என்பதை நாம் அறிவோம் எனவே ℝ3 இல் உள்ள இந்த பிம்பத்தின் ℝ3 இன் பரந்த வெக்டாராகும் ஏற்கனவே நமக்கு தெரியும் எனவே இந்த A இன் பிம்பம் ஆகும் எனவே இவை என்ன இவை துல்லியமாக இங்கே நெடுவரிசைகள் உள்ளன இந்த கொடுக்கப்பட்ட அணிகளின் நெடுவரிசைகள் இவை ஆகும் எனவே பிம்பம் ஒன்றும் இல்லை ஆனால் பிம்பம் நெடுவரிசை வெளியைத் தவிர வேறில்லை நெடுவரிசை வெளி என்பது இந்த நெடுவரிசைகளின் வெளி அதுதான் நாம் ஏற்கனவே விவாதித்த நெடுவரிசை வெளி மற்றும் நாம் கவனித்த விஷயம் என்னவென்றால் பிம்பம் இந்த நெடுவரிசைகளின் வெளியைத் தவிர வேறில்லை எனவே Im என்பது துல்லியமாக A இன் நெடுவரிசை வெளியாகும் ஆகவே இங்கே அணிகளைப் பற்றி பேசும்போது நெடுவரிசை வெளி ஒன்றுமில்லை ஆனால் அவை நெடுவரிசை வெளியை பரப்புகின்றன என்பது Im தவிர வேறில்லை இதேபோல் கர்னல் ஏனென்றால் கர்னல் இங்கே அனைத்து புள்ளிகளாக இருக்கும் எந்த புள்ளி எந்த 0 க்கு மேப் செய்கின்றன என்று பார்க்கவேண்டும் அதாவது இங்கே x ℝ4 இல் உள்ள அனைத்து புள்ளிகளையும் தேடுகிறோம் அதன் மேப் ℝ3 இல் 0 க்கு அதனால் அதாவது நாம் சரியாக என்ன தேடுகிறோம் இந்த அணி A இன் இந்த பூஜ்ய இடத்தின் பூஜ்ய இடத்தை நாம் தேடுகிறோம் ஏனென்றால் இது பூஜ்ய இடத்தின் வரையறையாக இருந்தது ஏனெனில் இந்த அமைப்பின் தீர்வு சமன்பாடு நமக்கு பூஜ்ய இடத்தை அளிக்கிறது எனவே இங்கே கர்னல்களின் வடிவத்தில் பூஜ்ய வெளி என்பது அணிகளின் கோர்ப்பின் கர்னலாக இருக்கும் a இன் பூஜ்ய இடத்தைப் போன்றது கடைசியாக இங்கே ஒரு நேரியல் கோர்ப்பின் தரவரிசை மற்றும் நல்லிடியை பார்ப்போம் எனவே நாம் படத்தை நினைவில் வைத்திருந்தால் A இன் நெடுவரிசை வெளி பின்னர் அணிகளின் தரத்தைப் பற்றி விவாதித்தபோது நெடுவரிசை வெளியின் பரிமாணத்தை பார்த்தோம் எனவே அதுதான் நெடுவரிசை வெளியின் பரிமாணமாக இருந்தது எனவே இங்கே நேரியல் வரைபடத்தைப் பொறுத்தவரை ஒரு நேரியல் வரைபடத்தின் தரவரிசை F இன் படத்தின் பரிமாணமாக இருக்கும் எனவே F இன் பிம்பம் தரமாக இருக்கும் எனவே இது தரவரிசைக்கான பொதுவான வரையறையாகும் இது அணிகளின் சிறப்பு நிலை மற்றும் அணிகளின் தரவரிசைக் கருத்தை நாம் தனித்தனியாக விவாதித்தோம் எனவே அணிகளின் தரவரிசை நெடுவரிசை வெளியின் பரிமாணமாக இருந்தது ஆனால் இங்கே F என்ற பிம்பத்தின் மேப் என்று அழைக்கப்படும் பொதுவான சொற்களஞ்சியம் உள்ளது எனவே இந்த கர்னல் F பிம்பத்தின் பரிமாணத்தைத் தவிர வேறில்லை இதேபோல் கர்னல் A இன் பூஜ்ய இடமாகவும் இங்கே மீண்டும் இந்த பூஜ்யத்தை பூஜ்ய இடத்தின் பரிமாணமாக அழைக்கிறோம் எனவே இது ஏற்கனவே நாம் விவாதித்த பூஜ்யம் எனவே பூஜ்யம் என்பது கர்னலின் பரிமாணத்தைத் தவிர வேறில்லை எனவே இந்த இரண்டிலும் மீண்டும் கர்னலின் இரண்டு வரையறைகள் உள்ளன இது அணிகளுக்கு நாம் விவாதித்த தரவரிசையின் வரையறையை விட பொதுவானது எனவே இங்கே F இன் தரவரிசை F இன் பிம்பத்தின் பரிமாணமாகும் மேலும் Fஇன் கர்னலின் பரிமாணத்தைத் தவிர வேறொன்றுமில்லை மேலும் X ஒரு வரையறுக்கப்பட்ட பரிமாணத்தின் வெக்டர் வெளியாக இருக்கட்டும் மற்றும் இந்த F ஒரு நேரியல் மேப்பாக இருக்கட்டும் பின்னர் ஒரு தேற்றம் உள்ளது இந்த தரவரிசை பிளஸ் பூஜ்யம் X இன் பரிமாணத்திற்கு சமம் ஆகவே இந்த தரவரிசை பூஜ்ய தேற்றத்தை அணிகளுக்காகவும் விவாதித்தோம் அங்கு ரேங்க் பிளஸ் பூஜ்யம் என்பது மாறிகளின் எண்ணிக்கை n ஆகும் இது இந்த விஷயத்தில் இங்கே உள்ளது ஏனெனில் இது ℝn இலிருந்து ஒரு ℝm க்கு A என்ற மேப் உள்ளது எனவே இந்த சார்பகத்தின் பரிமாணம் இங்கே X இன் பரிமாணமாகும் ஆகவே தரவரிசை பூஜ்யம் பரிமாணம் இது அணிகளுக்கு நம்மிடம் இருப்பதை விட பொதுவான விளைவாகும் இங்கே முடிவுக்கு வருவோம் எனவே நேரியல் மேப்பை பற்றி விவாதித்தோம் மற்றும் நேரியல் மேப்பை நிரூபிக்க இந்த F k1u k2v k1F k2F ஐப் பயன்படுத்த வேண்டும் பின்னர் கொடுக்கப்பட்ட மேப்பை நேரியல் மேப் என்று அழைக்கிறோம் இந்த அணிகளுக்கான மேப் நேரியல் மேப் என்பதையும் அணி m × n வரிசையில் இருந்தால் அவை ℝn to ℝm இன் கூறுகளை வரைபடமாக்குகின்றன என்பதையும் நாம் கண்டோம் A இன் இந்த பிம்பம் A இன் நெடுவரிசை வெளியையும் இந்த பிம்பம் இந்த அணிகளின் கர்னலையும் தவிர வேறில்லை இந்த நேரியல் மேப் A ஆனது A இன் பூஜ்ய வெளியைத் தவிர வேறில்லை எனவே இவை இங்கே பயன்படுத்தப்பட்ட குறிப்புகள் மற்றும் உங்கள் கவனத்திற்கு நன்றி